இன்றைய வகுப்பில் நாப்கின்ஸ் சிக்கல் என்று அழைக்கப்படும் லீனியர் புரோகிராமிங்கிற்கான மற்றொரு சூத்திரத்தைப் பார்ப்போம் இந்த நாப்கின்ஸ் சிக்கல் சில நேரங்களில் கேடரர் சிக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது இது நேரியல் நிரலாக்கத்தில் மிக முக்கியமான உருவாக்கம் ஆகும் சிக்கல் பின்வருமாறு தொடர்ச்சியாக 5 நாட்கள் இரவு உணவிற்கு நாப்கின்களின் தேவை 100 60 80 90 மற்றும் 70 ஆகும் அதாவது நாம் தொடர்ந்து 5 நாட்களில் இரவு உணவு சாப்பிடப் போகிறோம் ஒவ்வொரு விருந்தினருக்கும் அவர்களுக்கு ஒரு துடைக்கும் நாப்கின் கொடுக்கிறோம் மற்றும் இந்த நாப்கின்களின் தேவை 100 60 80 90 மற்றும் 70 என வழங்கப்படுகிறது ஒரு புதிய துடைக்கும் விலை 60 ரூபாய் நாம் பயன்படுத்திய சில நாப்கின்களை ஒரு சலவைக்கு அனுப்பலாம் மேலும் இந்த நாப்கின்கள் ஒரு சலவைக்கு அனுப்பப்படும் எந்த நாளிலும் அதாவது இரவு உணவிற்குப் பிறகு இரண்டாவது நாளிலிருந்து பயன்படுத்தலாம் அதாவது முதல் நாளின் இரவு உணவின் முடிவில் ஒரு கொத்து நாப்கின்களை சலவைக்கு அனுப்புவோம் சலவையிலிருந்து வந்த இந்த நாப்கின்களை மூன்றாம் நாள் இரவு உணவிற்கு பயன்படுத்தலாம் என்று கருதுவோம் இந்த நாப்கின்களை நாம் உண்மையில் 4 மற்றும் 5 நாட்களில் கூட பயன்படுத்தலாம் இப்போது நம்மிடம் சில பயன்பாட்டு நாப்கின்கள் இரண்டாவது நாளின் முடிவில் சலவைக்கு அனுப்பப்படுகின்றன பின்னர் அவை 4 ஆம் நாள் முதல் பலவற்றைப் பயன்படுத்தலாம் சலவை செலவு ஒரு துடைக்கும் நாப்கின்க்கு கழுவி அதை திருப்பி கொடுக்க ஒரு ரூபாய் 20 மொத்த செலவைக் குறைக்கும் நாப்கின்ஸ் பிரச்சினைக்கு ஒரு தீர்வைக் கண்டறியவும் இப்போது நாம் முதலில் முடிவு மாறிகள் அறிமுகப்படுத்துகிறோம் இப்போது 5 நாட்கள் உள்ளன இந்த 5 நாட்களில் ஒவ்வொன்றிலும் புதிய நாப்கின்களைப் பயன்படுத்த முடியும் எனவே 1 முதல் 5 நாட்களில் வாங்கப்பட்ட புதிய நாப்கின்களின் எண்ணிக்கையாக எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 5 வரை வரையறுக்கலாம் 1 முதல் 5 நாட்களில் பயன்படுத்தப்படும் புதிய நாப்கின்களின் எண்ணிக்கையைப் போலவே எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 5 வரையிலான மாறிகளையும் நாம் வரையறுக்கலாம் அவை ஒரே மாதிரியானவை எனவே எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 5 வரை 1 முதல் 5 நாள் வரையிலான புதிய நாப்கின்களின் எண்ணிக்கையைக் குறிக்கும் இப்போது சலவையிலிருந்து வந்த நாப்கின்களையும் நாம் பயன்படுத்தலாம் மேலும் சில நாட்களில் அதைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் இந்த சிக்கலுக்கு 5 நாட்களுக்கு மட்டுமே தேவை உள்ளது மற்றும் சலவை 2 நாட்கள் ஆகும் 4 மற்றும் 5 நாட்களில் பயன்படுத்தப்பட்ட நாப்கின்களை சலவைக்கு வைப்பதை நாம் பரிசீலிக்கப் போவதில்லை ஏனெனில் அவை திரும்பி வரும்போது அவற்றைப் பயன்படுத்த முடியாது எனவே நாம் பயன்படுத்திய நாப்கின்களை முதல் 3 நாட்களில் மட்டுமே சலவைக்கு அனுப்பப் போகிறோம் என்பதை வரையறுக்கப் போகிறோம் எனவே 1 23 நாட்களின் முடிவில் சலவைக்கு அனுப்பப்பட்ட பயன்படுத்தப்பட்ட நாப்கின்களின் எண்ணிக்கையாக Y1 முதல் Y3 ஆக அறிமுகப்படுத்துகிறோம் மாறிகளை மீண்டும் விளக்குகிறேன் 5 நாட்கள் உள்ளன அதில் நாம் இரவு உணவு சாப்பிடப் போகிறோம் வெளிப்படையாக இரவு உணவிற்கு புதிய நாப்கின்களைப் பயன்படுத்தலாம் எனவே எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 5 வரை 1 முதல் 5 நாட்களில் பயன்படுத்தப்படும் புதிய நாப்கின்களின் எண்ணிக்கையைக் குறிக்கும் அவை அந்த நாளில் வாங்கப்பட்டவை என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளேன் அவை வாங்கப்பட்டு பயன்படுத்தப்படலாம் எனவே அந்த நாளில் பயன்படுத்தப்படும் புதிய நாப்கின்களின் எண்ணிக்கை Y1 முதல் Y3 வரை 1 2 மற்றும் 3 நாட்களின் முடிவில் சலவைக்கு அனுப்பப்பட்ட நாப்கின்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது இப்போது நாம் Y4 மற்றும் Y5 ஐ வரையறுக்கவில்லை ஏனென்றால் சில பயன்படுத்தப்பட்ட நாப்கின்கள் 4 ஆம் நாள் முடிவில் அனுப்பப்பட்டால் அவை 6 ஆம் நாளில் வந்து 6 ஆம் நாள் முதல் பயன்படுத்தப்படலாம் ஆனால் சிக்கல் 5 நாட்கள் மட்டுமே பேசுகிறது எனவே நாம் Y4 மற்றும் Y5 ஐ அறிமுகப்படுத்தவில்லை மேலும் Y1 க்கு Y1 ஐ மட்டுமே அறிமுகப்படுத்துகிறோம் எனவே நம்மிடம் 8 மாறிகள் உள்ளன 1 முதல் 5 நாட்களுக்கு புதிய நாப்கின்களைக் குறிக்கும் 5 மாறிகள் மற்றும் 1 2 மற்றும் 3 நாட்களின் முடிவில் சலவைக்கு அனுப்பப்பட்ட நாப்கின்களின் எண்ணிக்கையைக் குறிக்கும் 3 மாறிகள் உள்ளன எனவே இந்த சூத்திரத்தில் 8 மாறிகள் உள்ளன இப்போது தடைகளைப் பார்ப்போம் இப்போது முக்கியமான தடை என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நாப்கின்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே நாள் 1 தேவை எக்ஸ் 1 என்பது நாள் 1 எக்ஸ் 1 ≥ 100 இல் பயன்படுத்தப்படும் புதிய நாப்கின்களின் எண்ணிக்கையாகும் ஏனெனில் 100 என்பது நாள் 1 க்கான தேவை முதல் நாள் புதிய நாப்கின்கள் நாப்கின்களைப் பயன்படுத்துவதன் மூலம் கோரிக்கையை பூர்த்தி செய்வதற்கான ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது சலவையிலிருந்து வரும் 3 4 மற்றும் 5 நாட்களில் மட்டுமே பயன்படுத்த முடியும் ஏனெனில் 1 2 மற்றும் 3 நாட்களின் முடிவில் சலவைக்குச் செல்லும் நாப்கின்கள் மற்றும் இந்த Y1 Y2 மற்றும் Y3 எண் 1 2 மற்றும் 3 நாட்களின் முடிவில் செல்லும் நாப்கின்கள் 3 4 மற்றும் 5 நாட்களின் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படலாம் ஏனெனில் அவை திரும்பி வர இரண்டு நாட்கள் ஆகும் எனவே முதல் இரண்டு நாட்களில் நாம் புதிய நாப்கின்களைப் பயன்படுத்த வேண்டும் எனவே முதல் நாளின் கோரிக்கையை பூர்த்தி செய்ய எங்களிடம் எக்ஸ் 1 ≥ 100 உள்ளது இரண்டாவது நாளின் கோரிக்கையை நாம் புதிய நாப்கின்களைப் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இதுபோன்ற ஒன்றை நாம் செய்யலாம் 2 ஆம் நாளில் தேவையான எண்ணிக்கையிலான நாப்கின்களை நாம் சரியாக வாங்கலாம் அல்லது 1 ஆம் நாளில் 100 க்கு மேல் வாங்குவதையும் மீதமுள்ளவற்றைப் பயன்படுத்துவதையும் எதுவும் தடுக்கவில்லை எனவே நாம் 1 ஆம் நாளில் 100 க்கு மேல் வாங்கலாம் மற்றும் 2 ஆம் நாளில் சில கூடுதல் நாப்கின்களைப் பயன்படுத்தலாம் எனவே இது X1−100 X2≥60 ஆக மாறுகிறது இப்போது இது நம்மிடம் உள்ளது ஏனெனில் நம்மிடம் எக்ஸ் 1 ≥100 புதிய துடைக்கும் எண்ணிக்கை நாள் 1 ≥ 100 இல் வாங்கப்பட்ட புதிய நாப்கின்களின் எண்ணிக்கை எனவே எக்ஸ் 1−100 நாப்கின்களை 2 ஆம் நாள் வரை கொண்டு செல்ல முடியும் எனவே எக்ஸ் 1−100 நாப்கின்கள் நாள் வரை கொண்டு செல்லப்படுகின்றன 2 பிளஸ் எக்ஸ் 2 அவை நாள் 2 இன் தொடக்கத்தில் வாங்கப்பட்ட நாப்கின்களின் எண்ணிக்கை இப்போது இந்த இரண்டு நாள் 2 க்கான பொருட்களாக செயல்படுகின்றன இது 60 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே இது X1 X2≥160 என மீண்டும் எழுதப்படுகிறது ஏனெனில் நீங்கள் இந்த 100 ஐ சமத்துவமின்மையின் மறுபக்கத்திற்கு எடுத்துச் செல்கிறீர்கள் எனவே நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ள X1 X2≥160 மற்றும் நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இரண்டு தடைகள் முறையே 1 மற்றும் 2 நாட்களுக்கு உண்மையான தடைகள் இப்போது நாம் மூன்றாம் நாளில் செல்கிறோம் இப்போது மூன்றாம் நாள் நாம் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அதை 3 வழிகளில் செய்யலாம் ஒன்று பயன்படுத்தப்படாத சில கூடுதல் புதிய நாப்கின்களையும் இரண்டாவது நாளின் முடிவில் பயன்படுத்தப்படாத புதிய நாப்கின்களையும் எடுத்துச் செல்ல முடிந்தால் மூன்றாம் நாளில் சில புதிய நாப்கின்களையும் நாம் வைத்த சில நாப்கின்களையும் வாங்கலாம் முதல் நாளின் முடிவில் சலவை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களாக வரப்போகிறது ஆகையால் 3 ஆம் நாளின் தேவையை நாம் பூர்த்தி செய்ய 3 வழிகள் உள்ளன ஆகவே 2 ஆம் நாளிலிருந்து கூடுதல் நாப்கின்கள் 3 ஆம் நாளில் வாங்கப்பட்ட புதிய நாப்கின்கள் மற்றும் 3 ஆம் நாளில் சலவையிலிருந்து பெறப்பட்ட நாப்கின்கள் 1 ஆம் நாள் முடிவில் அனுப்பப்பட்டன எனவே இது நமக்குத் தருகிறது இப்போது முந்தைய கட்டுப்பாடான X1 X2≥160 இலிருந்து இப்போது கிடைக்கக்கூடிய கூடுதல் நாப்கின்கள் கிடைக்கக்கூடிய கூடுதல் புதிய நாப்கின்கள் X1 X2−160 ஆகும் இதனால் நாள் ஒருவித விநியோகமாக செயல்படுகிறது 3 எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2−160 என்பது புதிய நாப்கின்களின் எண்ணிக்கையாகும் அவை 2 ஆம் நாள் முடிவில் கிடைக்கின்றன இன்னும் பயன்படுத்தப்படவில்லை எனவே அவை 3 ஆம் நாளின் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படலாம் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2−160 மற்றும் எக்ஸ் 3 நாப்கின்கள் 3 ஆம் நாளில் வாங்கப்படுகின்றன எனவே அவற்றைப் பயன்படுத்தலாம் மற்றும் Y 1 நாப்கின்கள் சலவையிலிருந்து திரும்பி வந்தன Y 1 நாள் முடிவில் அனுப்பப்பட்டது எனவே ஒய் 1 சலவை நாப்கின்கள் சலவையிலிருந்து திரும்பி வரும் எனவே X1 X2−160 X3 Y1≥80 இது 3ஆம் நாள் தேவை இப்போது இது மீண்டும் எளிமைப் படுத்த பட்டுள்ளது மேலும் 160 எங்களுக்கு X1 X2 X3 Y ஐ வழங்க சமத்துவமின்மையின் மறுபக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது 1≥240 தடைகளில் ஒரு முறை வெளிப்படுவதையும் நீங்கள் காணலாம் முதல் தடைக்கு எக்ஸ் 1 மற்றும் முதல் நாள் தேவை மட்டுமே இருந்தது இரண்டாவது கட்டுப்பாடு எக்ஸ் 1 எக்ஸ் 2 மற்றும் இரண்டு நாட்கள் தேவைக்கான தொகை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது மூன்றாவது கட்டுப்பாட்டில் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 மற்றும் மற்றொரு ஒய் 1 ஆகியவை 3 நாட்கள் தேவை எனவே ஒரு முறை வெளிப்படுவதை நீங்கள் காணலாம் இந்த முறை தொடரும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது 4 ஆம் நாள் மீண்டும் 3 ஆதாரங்களைக் கொண்டுள்ளது இப்போது 3 ஆம் நாள் முடிவில் நாம் பயன்படுத்தாத புதிய நாப்கின்களை 4 ஆம் நாளில் பயன்படுத்தலாம் 4 ஆம் நாளில் வாங்கப்பட்ட புதிய நாப்கின்கள் 4 ஆம் நாளில் சலவையிலிருந்து பெறப்பட்ட நாப்கின்கள் 2 ஆம் நாள் அனுப்பப்பட்டன எனவே 3 ஆதாரங்கள் உள்ளன மேலும் கூடுதல் நாப்கின்கள் பயன்படுத்தப்படாத நாப்கின்கள் நாள் 3 இல் கிடைக்கின்றன என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் இப்போது புதிய நாப்கின்களாக இருக்கலாம் முந்தைய நாளில் வந்து சில நாப்கின்களாக இருக்கலாம் அது பயன்படுத்தப்படவில்லை எனவே நாள் 4 இன் கோரிக்கையை 3 வழிகளில் பூர்த்தி செய்ய முடியும் கூடுதல் நாப்கின்கள் 3 ஆம் நாள் முடிவில் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது அவை புதியவையா அல்லது அவை சலவை நிலையத்திலிருந்து வந்தவையா என்பதை நாம் உண்மையில் கவலைப்பட மாட்டோம் சமத்துவமின்மை இந்த எண்ணிக்கை கூடுதல் நாப்கின்கள் என்று நமக்குத் தெரிவிக்கும் 4 ஆம் நாளில் வாங்கப்பட்ட புதிய நாப்கின்கள் மற்றும் 4 ஆம் நாள் காலை அல்லது இரவு உணவிற்கு முன் வந்த நாப்கின்கள் மற்றும் இவை நாள் 2 இன் இறுதியில் அனுப்பப்பட்டுள்ளன எனவே மீண்டும் பல வகையான பொருட்கள் உள்ளன மேலும் இவை மூன்றும் முந்தைய தடைகளிலிருந்து எழுதப்பட்டுள்ளன எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 ஒய் 1 என்பது 3 ஆம் நாளில் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்கள் ≥ 240 ஆக இருக்க வேண்டும் ஆகவே அதிகப்படியானதாக இருந்தால் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 ஒய் 1−240 என்பது 3 ஆம் நாள் முதல் நாள் 4 இது 3 ஆம் நாள் முதல் 4 ஆம் நாள் வரை கூடுதல் நாப்கின்களைக் குறிக்கிறது எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 ஒய் 1 மீண்டும் மீண்டும் சொல்வது 3 ஆம் நாளில் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்களின் எண்ணிக்கை இப்போது அது ≥ 240 ஆகும் அதோடு நாள் 2 மற்றும் நாள் 1 ஐத் தவிர 3 ஆம் நாளின் தேவையையும் பூர்த்தி செய்கிறோம் இப்போது இந்த ஏற்றத்தாழ்வு X1 X2 X3 Y 1 240 ஐத் தாண்டினால் X1 X2 X3 Y 1−240 இன் சமநிலை 4 வது நாளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது மேலும் இது 3 ஆம் நாளிலிருந்து கூடுதல் நாப்கின்களைக் குறிக்கிறது X4 வாங்கப்படுகிறது 4 வது நாள் மற்றும் ஒய் 2 ஆகியவை 4 வது நாளில் இரவு உணவிற்கு முன் பெறப்படுகின்றன மற்றும் ஒய் 2 என்பது இரண்டாவது நாளின் முடிவில் சலவைக்கு அனுப்பப்படும் நாப்கின்களின் எண்ணிக்கை எனவே 4 வது நாளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாப்கின்கள் X1 X2 X3 Y 1−240 X4 Y 2≥90 இது 4 வது நாளுக்கான தேவை இப்போது இது மீண்டும் எழுதப்பட்டுள்ளது X1 X2 X3 X4 Y1 Y 2≥330 இப்போது நீங்கள் இப்போது முதல் தடையை எக்ஸ் 1 மற்றும் முதல் நாள் தேவை எனக் காணலாம் இரண்டாவது தடை எக்ஸ் 1 எக்ஸ் 2 ஐக் கொண்டுள்ளது மேலும் இது இரண்டு நாட்கள் தேவை மூன்றாவது கட்டுப்பாடு எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 மற்றும் ஒய் 1 மற்றும் 3 நாட்கள் தேவை நான்காவது கட்டுப்பாட்டில் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4X1X2X3X4 உள்ளது இது புதிய நாப்கின்கள் ஆனால் 4 நாட்களில் பிளஸ் ஒய் 1 ஒய் 2 நாப்கின்கள் வந்து பின்னர் 4 நாட்கள் கோரிக்கையின் தொகையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே அந்த முறை வெளிப்படுவதை நீங்கள் காணலாம் நாம் இப்போது 5 வது நாளுக்குச் செல்கிறோம் எனவே மீண்டும் 5 வது நாளில் மூன்று வகையான பொருட்கள் இருக்கும் அதிகப்படியான நாப்கின்கள் 4 வது நாளின் முடிவில் கிடைக்கும் 5 வது நாளில் வாங்கிய புதிய நாப்கின்கள் மற்றும் 5 வது நாள் இரவு உணவிற்கு சற்று முன் சலவையிலிருந்து பெறப்பட்ட நாப்கின்கள் 3 வது நாளின் முடிவில் சலவைக்கு அனுப்பப்பட்டுள்ளன எனவே இதை எழுதுகிறோம் வெளிப்பாடு நீளமாகிறது எனவே முந்தையதை நோக்கிச் சென்று இப்போது இது 4 வது நாள் தடை என்று சொல்லலாம் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 ஒய் 1 ஒய் 2−330 X1X2X3X4Y1Y 2−330 என்பது 4 ஆம் நாள் முதல் 5 ஆம் நாள் வரை எடுத்துச் செல்லப்படும் கூடுதல் நாப்கின்கள் ஆகும் எனவே X1X2X3X4Y1Y 2−330 வெளிப்பாடு என்பது 4 ஆம் நாள் முதல் 5 ஆம் நாள் வரை கொண்டு செல்லப்படுகிறது பின்னர் 5 ஆம் நாளில் மற்றொரு எக்ஸ் 5 ஐ வாங்குவோம் பின்னர் 5 வது நாளில் இரவு உணவிற்கு முன் வந்த Y3 இன் மற்ற சப்ளை எங்களிடம் உள்ளது மேலும் இந்த Y3 சலவை நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது 3 வது நாள் முடிவு எனவே இது 70 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் இது 5 வது நாளின் தேவை இப்போது இது மீண்டும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது 330 சமத்துவமின்மையின் மறுபக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 எக்ஸ் 5 ஒய் 1 ஒய் 2 ஒய் 3≥440 X1X2X3X4X5Y1Y2Y 3≥ 440 மற்றும் எக்ஸ் 1 முதல் எக்ஸ் 5 வரை 5 வது கட்டுப்பாட்டில் தோன்றும் என்பதை நீங்கள் உணர்ந்த வடிவத்துடன் ஒத்துப்போகிறது ஒய் 1 முதல் ஒய் 3 வரை 5 வது கட்டுப்பாடுகள் மற்றும் தொகை அனைத்து 5 நாட்களின் கோரிக்கைகளும் தோன்றும் இப்போது இது பெரும்பாலும் நடக்கிறது ஏனென்றால் அதிகப்படியான நாப்கின்களை ஒரு குறிப்பிட்ட நாளில் அடுத்தடுத்த நாளில் பயன்படுத்தலாம் ஏனென்றால்நாம் இதை மாதிரியாகக் கொண்டிருக்கிறோம் இந்த வகைக்கான தடையை நாம் பெறுகிறோம் அங்கு ஒவ்வொரு நாளும் இறுதியாக அந்தக் கட்டுப்பாடு என்பது அந்த நாள் வரையிலான கோரிக்கைகளின் கூட்டுத்தொகையாகும் எனவே அனைத்து 5 நாட்களிலும் கோரிக்கையை பூர்த்தி செய்ய அனைத்து 5 தடைகளையும் இப்போது எழுதியுள்ளோம் இப்போது சலவைக்கு அனுப்பக்கூடிய நாப்கின்களின் எண்ணிக்கையிலும் சில வரம்புகள் உள்ளன இப்போது இவை Y 1≤100 Y 2≤60 Y 3≤80 ஆகும் ஏனென்றால் நாள் 1 க்கான தேவை 100 ஆகும் ஆகையால் நாள் 1 இன் முடிவில் நாம் அதிகபட்சமாக 100 அழுக்கடைந்த நாப்கின்களைக் கொண்டிருக்கலாம் மேலும் இந்த 100 மக்களும் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று கருதுவோம் எனவே நாள் முடிவில் சலவைக்கு அனுப்பக்கூடியவற்றிற்கு ஒரு வரம்பை முன்வைக்கிறது 1 எனவே Y 1≤100 Y 2≤60 Y 3≤80 எனவே இந்த மூன்று தடைகளும் சலவைக்கு அனுப்பப்பட்ட நாப்கின்களின் வரம்பைக் கொடுக்கின்றன மேலும் இப்போது புறநிலை செயல்பாடு செலவுகளைக் குறைப்பதாக இருக்கும் புதிய துடைக்கும் விலை 60 1 முதல் 5 நாட்களில் எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 எக்ஸ் 5 புதிய நாப்கின்களை வாங்குகிறோம் எனவே புதிய துடைக்கும் செலவு 60 X1 X2 X3 X4 X5 ¿ Y 1 Y 2 Y3 என்பது சலவைக்கு அனுப்பப்படும் நாப்கின்களின் எண்ணிக்கை 3 நாட்களையும் கணக்கில் எடுத்துக் கொண்டு சலவை செலவு ஒரு துடைக்கும் 20 ஆகும் எனவே 20 Y 1 Y 2 Y3 எனவே குறிக்கோள் செயல்பாடு மொத்த செலவைக் குறைப்பதாகும் இது புதிய நாப்கின்களின் விலை மற்றும் இந்த நாப்கின்களை சலவைக்கு அனுப்பும் செலவும் ஆகும் நம்மிடம் எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடும் உள்ளது அங்கு எங்களிடம் அனைத்து எக்ஸ் மாறிகள் மற்றும் Y மாறிகள் ≥ 0 ஆக இருக்க வேண்டும் ஒரு பொதுவான சூத்திரத்தை அளிப்பதன் மூலமும் இதை சுருக்கமாகக் கூறுகிறோம் எனவே எக்ஸ் 1 முதல் நாளில் வாங்கப்பட்ட புதிய நாப்கின்களின் எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் X1 நான் முதல் நாளில் வாங்கிய புதிய நாப்கின்களின் எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் நாள் முடிவில் சலவைக்கு அனுப்பப்பட்ட நாப்கின்களின் எண்ணிக்கை நான் Y C என்பது புதிய துடைக்கும் விலை ஒரு சலவை செலவு d என்பது தேவை மற்றும் p என்பது சலவைகளில் எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கை எனவே எங்கள் புறநிலை செயல்பாடு புதிய துடைக்கும் செலவு மற்றும் சலவை செலவு ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாக இருக்கும் இப்போது Xi என்பது நான் வாங்கிய புதிய நாப்கின்கள் நான் 1 முதல் n வரை சமம் எனவே எக்ஸ் 1 முதல் எக்ஸ் என் மற்றும் சி இந்த செலவு இப்போது y மாறி 1 முதல் n p வரை இருக்கும் நம் எடுத்துக்காட்டில் மொத்தம் 5 நாட்கள் மற்றும் சலவைக்கு 2 நாட்கள் என்று பார்த்தோம் எனவே நாம் அமைத்த முதல் 3 நாட்கள் மட்டுமே நமக்கு Yi i 1 முதல் n p இருக்கும் ஒரு பொதுவான தடை ஒரு குறிப்பிட்ட நாளில் இருக்கும் நான் புதிய நாப்கின்களின் தொகை i வரை மற்றும் சலவை நிலையிலிருந்து அந்த நாள் வரை வந்த நாப்கின்களின் தொகை அந்த நாள் வரையிலான கோரிக்கைகளின் தொகையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் குறைத்தல் n Zc∑ i1 i n−p Xia∑ i1 i Y i i ∑ j1 X j ∑ jp 1 Y j≥∑ j1 di∀i எனவே இந்த 5 நாட்களில் ஒவ்வொன்றிற்கும் எங்களுடைய 5 தடைகள் இருந்தன துடைக்கும் துணிகளை துடைப்பதற்கான வரம்பு Yi ≤ di எனவே ஒவ்வொரு நாளும் நான் சலவைக்கு அதிகபட்ச கோரிக்கையை மட்டுமே வைக்க முடியும் Xi Yi ≥ 0 என்பது நாப்கின்ஸ் பிரச்சினையின் பொதுவான சூத்திரமாகும் பல சிக்கல்களில் இந்த சிக்கலின் எளிமையான பதிப்பு இரண்டு வகையான சலவைகள் இருக்கும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அங்கு வேகமான சலவை மற்றும் மெதுவான சலவை இருக்கும் ஆனால் சிக்கலை எளிமையாக்க நான் ஒரு வகை சலவை மட்டுமே பயன்படுத்தினேன் எனவே இந்த நாப்கின்ஸ் சிக்கல் அல்லது கேடரர் சிக்கல் நேரியல் நிரலாக்கத்தில் மிக முக்கியமான உருவாக்கம் ஆகும் அடுத்த வகுப்பில் நேரியல் நிரலாக்கத்துடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சூத்திரங்களைப் பார்ப்போம்